முந்தைய வகுப்பிலிருந்து த்ராஷிங் இல் உள்ள சிக்கல் குறித்து விவாதித்து வருகிறோம் இப்போது மெமரியில் ஒவ்வொரு செயலாக்கத்திற்கும் போதுமான பக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த பேஜ் ஃபால்ட் விகிதம் குறைவாக உள்ளது ஆனால் என்ன நடக்கிறது என்றால் ஒவ்வொரு செயலாக்கத்திற்கும் போதுமான பக்கங்களை ஒதுக்க விரும்பினால் பிரேம்களின் எண்ணிக்கை அல்லது தேவைப்படும் முக்கிய நினைவகத்தின் அளவு மிகப்பெரியதாக இருக்கும் அந்த செயல்முறையின் எண்ணிக்கை பெரியது என்று கருதுகிறது எனவே அதற்கு ஒரு பெரிய அளவு நினைவகம் தேவைப்படும் இரண்டு செயல்முறைகளில் அமைந்துள்ள பிரேம்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் இப்போது இதன் விளைவாக ஒரு செயல்முறைக்கு போதுமான பக்கங்கள் இருக்காது எனவே ஒரு செயல்முறைக்கு போதுமான பக்கங்கள் இல்லையென்றால் பேஜ் ஃபால்ட் விகிதம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் சில பக்கங்கள் தேவைப்படும் இது நினைவகத்தில் இல்லை மேலும் லோக்கல் ரீபிளேஸ்மெண்ட் சிக்கல்களை நீங்கள் பெறும்போது அதே பக்கம் மீண்டும் மீண்டும் மாற்றப்படலாம் மேலும் புதிய பக்கங்கள் ஏற்றப்பட வேண்டியதன் காரணமாக மாற்றப்பட்ட பக்கம் மீண்டும் மாற்றப்படுகிறது இப்போது இது நடந்தால் பேஜ் பால்ட் அதிக பக்கமாக இருக்கும் இது தவறு பக்கமாக இருக்கும் செகோண்டரி ஸ்டோரேஜ்லிருந்து மெயின் மெமரிற்கு ஒரு புதிய பக்கத்தைப் பெறுவதற்கு பேஜ் பால்ட் ஏற்படும் போது ஏற்கனவே இருக்கும் பிரேம்ஐ மாற்ற வேண்டியிருக்கும் ஏனெனில் மெமரி பிரேம் இலவசமாக இருக்காது எனவே இதன் விளைவாக அது ஒரு பாதிக்கப்பட்ட பக்கத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட பக்கத்தை பிரேம்லிருந்து அகற்ற வேண்டும் மற்றும் புதிய பக்கத்தை ஏற்றுவதற்கு கிடைக்கக்கூடிய பிரேம்ஐ எடுக்க வேண்டும் ஆனால் மாற்றிய அந்தப் பக்கம் மிக விரைவில் மீண்டும் தேவைப்படலாம் இதன் விளைவாக விரைவாக மாற்றப்பட்ட பிரேம் நமக்குத் தேவை எனவே பக்கத்தை மீண்டும் மாற்றவும் இதன் விளைவாக இந்த பேஜ் பால்ட் விகிதம் அதிகரிக்கும் எனவே பெரும்பாலான நேரங்களில் கணினி மெமரியை ஸ்வாப்பு இன் ஸ்வாப்பு அவுட் மாற்றுவதற்கும் பிஸியாக இருக்கும் இதன் விளைவாக CPU பயன்பாடு ஒரு யூனிட் நேரத்திற்கு பல வேலைகள் நிறைவடைகின்றன எனவே அந்த மதிப்பு குறைவாக மாறும் மேலும் அந்த மதிப்பு குறைவாக மாறும் போது CPU திட்டமிடல் சிக்கல்களைப் பற்றி விவாதிக்கும் போது நாம் முன்பு பார்த்தது போல CPU பயன்பாடு குறைவாக இருக்கலாம் என்பதற்கான ஒரு காரணம் மல்டி புரோகிராமிங்கின் அளவு இது கணினியில் உள்ள செயல்முறைகளின் எண்ணிக்கை அல்லது தயாராக இருக்கும் செயல்முறைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் இது கணினியில் கூடுதல் செயல்முறைகளை அறிமுகப்படுத்த நீண்ட கால அட்டவணையாளருக்கு அறிவுறுத்தலாம் எனவே அதிக எண்ணிக்கையிலான செயல்முறைகள் புதியவையிலிருந்து தயாராக நிலைக்கு மாறுவதை உருவாக்கும் ஆனால் அதற்காக மீண்டும் அனுமதிக்கப்பட்ட புதிய செயல்முறைகளுக்கு மெமரி பிரேம்களை ஒதுக்க வேண்டும் எனவே அது மீண்டும் த்ராஷிங்ற்கான சாத்தியத்தை அதிகரிக்கிறது இந்த செயல்முறை தொடர்கிறது இதன் விளைவாக ஒரு யூனிட் நேரத்திற்கு கணக்கிடப்பட்ட செயல்முறைகளின் எண்ணிக்கையைப் பொறுத்தவரை கணினி செயல்திறனில் மிகவும் குறிப்பிடத்தக்க சீரழிவு ஏற்படக்கூடும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே பக்கங்களை ஸ்வாப்பு இன் ஸ்வாப்பு அவுட் மாற்றும்போது ஒரு செயல்முறைக்கு த்ராஷிங் சமம் உண்மையில் இந்த வரைபடத்தில் நீங்கள் மல்டி புரோகிராமிங் அளவை அதிகரிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே ஆரம்பத்தில் மல்டி புரோகிராமிங் டிகிரி குறைவாக இருக்கும்போது ஒரு யூனிட் நேரத்திற்கு மிகக் குறைவான வேலைகள் நிறைவடைகின்றன எனவே இந்த CPU பயன்பாடும் குறைவாக உள்ளது நீங்கள் கணினியில் மேலும் மேலும் வேலைகளைச் செய்யும்போது மல்டி புரோகிராமிங் அளவு மேம்படும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்குப் பிறகு செயல்முறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பிரேம்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும் எனவே அது ஒரு கட்டத்திற்கு வரும் மேலும் இந்த வீழ்ச்சி தொடங்கும் போது கணினி CPU பயன்பாடு மீண்டும் கைவிடத் தொடங்குகிறது இப்போது நிச்சயமாக அது 0 ஐத் தொடாது ஏனென்றால் CPU ஆனது ஏதாவது செய்து வருகிறது எனவே இந்த அணுகல் 0 ஐத் தொடாது ஆனால் CPU பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் குறையும் எனவே இந்த வீழ்ச்சி தொடங்கும் போது இந்த நிலைமை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் எனவே எப்படியாவது இந்த த்ராஷிங்ஐ நிறுத்த வேண்டும் அதனால் இந்த த்ராஷிங் தடைசெய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் செயல்முறைகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான பிரேம்களை ஒதுக்க நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் இந்த நினைவக பயன்பாடு மீண்டும் கீழே இருக்கும் இன்று விவாதிக்கப் போகும் இந்த சிக்கலை எவ்வாறு எதிர்கொள்வது பேஜிங் மற்றும் த்ராஷிங் ஆகியவற்றைக் கோருங்கள் எனவே டிமாண்ட் பேஜிங் ஏன் வேலை செய்கிறது இது வட்டார மாதிரியின் காரணமாக செயல்படுகிறது ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு செயல்முறையின் சில பக்கங்களை மட்டுமே ஏற்றுவதாக டிமாண்ட் பேஜிங் கூறுகிறது செயல்முறைக்கு மேலும் பக்கங்கள் தேவைப்படும்போது அந்த பக்கங்களில் இல்லாத அட்ரஸ்களை இது குறிக்கிறது பின்னர் தேவையான பக்கங்கள் ஏற்றப்படும் இப்போது நாம் முன்னர் விவாதித்தபடி ப்ரோக்ராம்ன் இருப்பிடம் காரணமாக இந்த செயல்முறை அதன் ஒரு குறிப்பிட்ட பகுதியைக் குறிக்கிறது குறியீடு அல்லது பிக் டேட்டா கட்டமைப்பின் சில பிரிவுகள் எனவே அதனால்தான் இந்த இடம் நிகழ்கிறது மற்றும் இந்த கோரிக்கை பேஜிங் கொள்கை செயல்படுகிறது செயல்முறை ஒரு வட்டாரத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்கையில் இது கிடைத்துள்ளது ஒரு ப்ராசஸ் ஒரு பிராந்தியத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு நகர்கிறது எனவே இந்த செயல்முறை கட்டமைப்பை நீங்கள் கவனித்தால் ஆரம்பத்தில் இந்த இரண்டு பக்கங்களும் ஏற்றப்பட்ட நிலையில் இந்த செயல்முறை தொடங்கப்படலாம் ஆரம்பத்தில் முக்கிய திட்டம் இங்கே தொடங்குகிறது எனவே இது இந்த வரம்பில் மட்டுமே ஆலோசனை முகவரியாக இருக்கும் ஆனால் அதற்குப் பிறகு அது வேறு சில மெமரி பிரேம்களைக் குறிக்கும் எனவே இப்போது இந்த பக்கத்தை சொல்வதைக் குறிக்கும் மேலும் இந்த பக்கம் தற்போதைக்கு தேவையில்லை எனவே இடம் மாறுகிறது இந்த தொடர்ச்சியான ப்ரோக்ராம்ன் வரிகளை நீங்கள் கருத்தில் கொண்டால் ஆரம்பத்தில் அது முதல் சில வரிகளை இயக்குகிறது பின்னர் ஒரு ப்ராசஸ் அழைக்கப்படும் போது அது அந்த நடைமுறைக்குச் செல்கிறது மேலும் இது நடைமுறைகளுக்குள் வரிகளை இயக்குகிறது அந்த நேரத்தில் அங்கு இருந்த இந்த ப்ரோக்ராம் வரிகள் எனவே அவை தேவையில்லை ஒரு ப்ராசஸ் குறியீட்டின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நகரும் போது தேவையான பக்கங்கள் இடம் மாறுகிறது மேலும் ஏன் த்ராஷிங் உண்டாகிறது எனவே த்ராஷிங் ஏற்படுகிறது ஏனெனில் இந்த வட்டாரத்தின் அளவு மொத்த மெமரி அளவை விட சிறந்தது ஒரு கட்டத்தில் ஒரு செயல்முறையின் இருப்பிடம் இந்த பக்கம் மற்றும் இந்த பக்கம் தேவை என்று வட்டாரம் சொன்னால் எனவே மூன்று பக்கங்கள் தேவை குறிப்பு முறை இந்த இரண்டு பக்கங்களும் அடிக்கடி குறிப்பிடப்படுகின்றன லோக்காலிட்டி என்று அழைக்கப்படுவது மூன்று பக்கங்களைக் கொண்டுள்ளது இப்போது ப்ராசஸ்க்கு இரண்டு பிரேம்களை மட்டுமே நான் கண்டறிந்தால் என்ன நடக்கும் அதனால் ஏற்ற முடியும் இந்த இரண்டு பக்கங்களும் ஒரு கட்டத்தில் மூன்றாம் பக்கத்திற்கு பேஜ் ஃபால்ட் ஆக இருக்கும் இப்போது இந்த பக்கத்தை ஏற்றுவதற்கு இந்த பேஜ் ஃபால்ட் மீண்டும் நிகழும்போது ஏற்கனவே ஏற்றப்பட்ட இரண்டு பக்கங்களில் ஒன்றை மாற்ற வேண்டும் எனவே அந்த சட்டகத்தை விடுவித்து இந்தப் பக்கத்தை அங்கே ஏற்றவும் மீண்டும் வீழ்ச்சி ஏற்படும் எனவே இந்த வட்டத்தின் அளவு மொத்த மெமரி அளவை விட அதிகமாக இருக்கும்போது இது செயல்முறைக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த மெமரி அளவைக் கொண்டுள்ளது எனவே த்ராஷிங் உள்ளது த்ராஷிங் விளைவை நாம் குறைக்க முடியுமா லோக்கல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் செய்வதன் மூலம் அதைக் கட்டுப்படுத்தலாம் பல செயல்முறைகள் இருந்தால் உலகளாவிய மாற்றுக் கொள்கைகளைப் பின்பற்றுகிறோம் மேலும் த்ராஷிங் பல செயல்முறைகளை பாதிக்கலாம் அதனுடன் ஒப்பிட்டு நீங்கள் லோக்கல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்ச் செய்கிறீர்கள் என்றால் அது ஒன்று அல்லது சில நோக்கங்களை மட்டுமே பாதிக்கும் இந்த லோக்காலிட்டி சரியாக பராமரிக்கப்படாத ஒற்றை செயல்முறை இருந்தால் லோக்கல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்டின் போது த்ராஷிங் அந்த செயல்முறையை மட்டுமே பாதிக்கும் ஆனால் உலகளாவிய பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் பின்பற்றுகிறோம் என்றால் இந்த தவறவிட்ட நடத்தை செயல்முறை அல்லது இந்த செயல்முறைக்கு இந்த லோக்காலிட்டிஇல் அதிக எண்ணிக்கையிலான பிரேம்கள் தேவைப்படும் இது மற்ற செயல்முறையின் பிற பக்கங்களை முன்கூட்டியே தடுக்கும் எனவே இதன் விளைவாக குளோபல் ரீபிளேஸ்மெண்ட் அதிக அளவு த்ராஷிங்ற்கு வழிவகுக்கும் எனவே அதிக எண்ணிக்கையிலான வேலைகள் நீண்ட காலத்திற்கு முழுமையடையாது இந்த லோக்கல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் ஒரு தீர்வு மற்றொரு தீர்வு முன்னுரிமை பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் ஆகும் எனவே ஒரு செயல்முறையிலிருந்து ஒரு பக்கத்தை மிகக் குறைந்த முன்னுரிமையுடன் மாற்றுவோம் இந்த மிக உயர்ந்த முன்னுரிமை செயல்முறைகள் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை இந்த இரண்டு சாத்தியக்கூறுகள் கொண்டு த்ராஷிங் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் லோக்காலிட்டிஐ எவ்வாறு தீர்மானிப்பது என்று பார்க்கலாம் எனவே இந்த மெமரி குறிப்பு வடிவத்தின் சுவடு என்பதை காண்கிறீர்கள் ஆரம்பத்தில் இந்த பக்க எண்கள் 18 முதல் 20 வரை ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டன ஆனால் அந்த நேரத்தில் இந்த பக்கங்கள் 26 27 28 அவை அதிகம் குறிப்பிடப்படவில்லை சில நேரங்களில் இந்த நேர மண்டலத்தில் இருக்கும் இந்த பிராந்தியத்தில் பக்கங்கள் 29 30 31 32 குறிப்பிடப்படுகின்றன எனவே இந்த இடைவெளியில் நான்கு பக்கங்களை மெமரியில் ஏற்ற முடிந்தால் பேஜ் ஃபால்ட் எதுவும் இருக்காது இதேபோல் இந்த பிராந்தியத்தை 27 28 29 பக்கங்கள் குறிப்பிடப்படுகின்றன எனவே அந்த வழியில் அவை பயன்படுத்தப்படுகின்றன இந்த வழியில் காலப்போக்கில் இந்த இடம் மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒரு பொதுவான ப்ரோக்ராம் சுவடு மற்றும் ப்ரோக்ராம் இயங்கும்போது காலப்போக்கில் மெமரி அட்ரஸ் குறிப்புகளை இது வகுக்கிறது எந்தவொரு ப்ரோக்ராம்க்கும் இந்த அழுத்தத்தை உருவாக்க முடியும் காலப்போக்கில் இந்த குறிப்பு முறை மாறுகிறது என்பதை நீங்கள் காணலாம் எந்த நேரத்திலும் வேறுபடும் முறை என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் அதனுடன் தொடர்புடைய பக்கங்கள் மெமரி பிரேம்களில் இருப்பதை உறுதிசெய்ய முடிந்தால் இயற்கையாகவே இந்த பக்கத்தின் தவறு விகிதம் குறைவாக இருக்கும் மேலும் இந்த த்ராஷிங் குறைவாக இருக்கும் மேலும் ஒரு நேர மண்டலத்திலிருந்து இன்னொரு நேர மண்டலத்திற்குச் செல்லும்போது இந்த நேரம் முடிந்துவிட்டதாகக் கூறிய பிறகு இப்போது இந்த பக்கங்கள் 31 32 குறிப்பிடப்படுகின்றன எனவே அவை ஆரம்பத்தில் மெமரி பிரேம்களில் இல்லை பேஜ் ஃபால்ட் மற்றும் பக்க எண் 32 31 இருக்கும் அவை ஏற்றப்படும்போது மீண்டும் பேஜ் ஃபால்ட் விகிதம் குறையும் எனவே ஒரு செயல்முறையின் இருப்பிடத்தை கண்காணிக்க முடிந்தால் தொடர்புடைய பக்கங்களை மெமரியில் ஏற்றலாம் பின்னர் இந்தபேஜ் ஃபால்ட் வீதத்தை குறைக்க முடியும் இது ஒரு சுவாரஸ்யமான மாதிரிக்கு வழிவகுக்கிறது இது பணி தொகுப்பு மாதிரி என அழைக்கப்படுகிறது எனவே ஒரு அளவு டெல்டாவில் செயல்படும் தொகுப்பு சாளரமாக வரையறுக்கிறோம் இது ஒரு பக்கத்தின் நேரம் அல்லது நேரத்தின் அருகிலுள்ள கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் குறிப்பிடப்படும் பக்கங்களின் சாளரம் எனவே டெல்டா என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்க குறிப்புகள் 10 000 இன்ஸ்டிரக்ஷன் என்று கூறுங்கள் எனவே 10 000 இன்ஸ்டிரக்ஷன்கள் வேறு என்ன நடந்தது கடந்த 10 000 இன்ஸ்டிரக்ஷன்களில் பக்க குறிப்புகள் என்ன பின்னர் WSSi என்பது ப்ராசஸ் Pi க்கான செயல்பாட்டுத் தொகுப்பாகும் இது மிக சமீபத்திய டெல்டா நேரத்தில் குறிப்பிடப்பட்ட மொத்த பக்கங்களின் எண்ணிக்கையாக வரையறுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக டெல்டா 10 க்கு சமம் நேரம் 1 ஐப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் முந்தைய 10 குறிப்புகளைத் திரும்பிப் பார்க்கிறீர்கள் இது வரை சொல்லுங்கள் இந்த நேர மண்டலத்தில் குறிப்பிடப்படும் பக்கங்கள் இருப்பதை காண்கிறீர்கள் 1 2 5 6 மற்றும் 7 இந்த செயல்முறைக்கு ஏராளமான பக்கங்கள் கிடைத்துள்ளன என்று கருதுகின்றனர் எனவே இந்த நேர மண்டலம் என்று கருதினால் 1 2 5 6 7 பக்கங்களைக் குறிக்கும் இந்த மெமரி பிரேம்கள் ஏற்கனவே இந்த பக்கங்களை பிரேமில் வைத்திருக்கும்எனவே பேஜ் ஃபால்ட் ஏற்படாது இதேபோல் நீங்கள் நேரம் 2 ஐப் பார்க்கிறீர்கள் என்றால் கடைசி 10 குறிப்புகளில் 2 என குறிப்பிடப்படும் பக்கங்கள் 3 மற்றும் 4 ஆகும் முந்தைய பணி தொகுப்பிலிருந்து புதிய பணி தொகுப்பிற்கு குறிப்பிடத்தக்க புறப்பாடு உள்ளது எனவே t 1 இல் WS பணி தொகுப்பு 1 2 5 6 7 t 2 இல் பணிபுரியும் தொகுப்பு 3 மற்றும் 4 ஆகும் எனவே குறியீட்டின் ஒரு பகுதியிலிருந்து குறியீட்டின் மற்றொரு பகுதிக்கு அல்லது டேட்டா கட்டமைப்பின் ஒரு பகுதியை மற்றொரு பகுதிக்கு செல்கிறீர்கள் டேட்டா கட்டமைப்பின் இந்த செயல்பாட்டின் செயல்படும் தொகுப்பு மாறும் இந்த வேலை தொகுப்பை நாம் பிடிக்க வேண்டும் அதன்படி பணி தொகுப்பு பக்கங்கள் நினைவகத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் அவை பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்க் கொள்கையால் மாற்றப்படப்போவதில்லை இது வேலை செய்யும் மாதிரி WSSi செயலாக்கத்தின் இருப்பிடத்தின் அளவை தோராயமாக மதிப்பிட முயற்சிக்கிறோம் எனவே டெல்டா மிகச் சிறியதாக இருந்தால் முந்தைய உதாரணத்தைப் போலவே இது முழு வட்டாரத்தையும் உள்ளடக்குவதில்லை அவ்வாறு செய்தால் டெல்டா 2 அல்லது 3 என்று சொல்வதற்கு சமமாக இருந்தால் 175 மட்டுமே இருக்கும் பக்கம் 6 ஐக் காணவில்லை இதேபோல் பணிபுரியும் செட் மாதிரியை 2 ஆக மட்டுமே செய்தால் அதற்கு 1 மற்றும் 5 மட்டுமே இருக்கும் இது 7 ஐ ஒன்றாக இழக்கும் எனவே டெல்டா மிகச் சிறியதாக இருந்தால் அது முழு லோக்காலிட்டியும் உள்ளடக்காது டெல்டா மிகப் பெரியதாக இருந்தால் அது பல லோக்காலிட்டிகளை உள்ளடக்கும் நேரம் 2 திரும்பிப் பார்த்தால் டெல்டா 100 என்று சொல்வதற்கு சமமாக இருந்தால் இந்த பக்கங்கள் அனைத்தும் 1 2 3 4 5 6 7 செயல்பாட்டின் அனைத்து பக்கங்களும் இருக்கும் அவை லோக்காலிட்டில் இருக்கும் அது நிச்சயமாக விரும்பத்தக்கது அல்ல அந்த வகை தகவல்களை நீங்கள் விரும்பவில்லை எனவே மேலும் உள்ளூர்மயமாக்கப்பட்ட தகவல்களை நாங்கள் விரும்புகிறோம் எனவே இயற்கையாகவே என்னால் டெல்டாவை மிகச் சிறியதாக மாற்ற முடியாது டெல்டாவை மிகப் பெரியதாக மாற்ற முடியாது எனவே டெல்டா முடிவிலிக்கு சமமாக இருந்தால் இயற்கையாகவே முழு ப்ரோக்ராம் லோக்காலிட்டில் இருக்கும் எனவே இவை டெல்டாவின் தீவிர மதிப்புகள் டெல்டாவின் மதிப்பைத் தேர்ந்தெடுப்பது நிச்சயமாக ஒரு முக்கியமான அளவுருவாகும் மேலும் இது சிக்கலான குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராம் இயங்குவதைப் போல அதற்கு சில டெல்டா மதிப்பு வேறு ஏதாவது இருக்கும் இது நீங்கள் ப்ரோக்ராம்ஐ இயக்கும் சூழலைப் பொறுத்தது இது சில ஊதிய செயலாக்க வகை பயன்பாடு என்றால் இந்த டெல்டா குறிப்பு முறை மேலும் பயன்பாட்டை முன்னறிவிப்பதா என்று ஒன்றைக் கூறினால் இந்த டெல்டா குறிப்பிடும் முறை வித்தியாசமாக இருக்கும் எனவே இந்த டெல்டாவை கணிப்பது மிகவும் எளிதானது அல்ல ஆனால் நாம் சரியான டெல்டாவை தேர்வு செய்ய வேண்டும் இப்போது D இந்த WSSi இல் சில D அளவை வரையறுக்கவும் எல்லா செயல்முறைகளுக்கும் அவற்றின் பணி தொகுப்பு வேலை செய்யும் தொகுப்புகளை நாங்கள் கணக்கிட்டிருந்தால் இது பிரேம்களுக்கான தோராயமான மொத்த தேவை எனவே எல்லா செயல்களுக்கும் நாம் பணிபுரியும் தொகுப்பைத் தொகுத்தால் அது ஒரு கோரிக்கை பேஜிங் சூழலில் மெமரியில் இருக்க வேண்டிய பிரேம்களின் எண்ணிக்கையை அளிக்கிறது எனவே இது அனைத்து லோக்காலிட்டிகளுக்கும் ஒரு தோராயமாகும் m என்பது மொத்த பிரேம்களின் எண்ணிக்கை மற்றும் Mஐ விட D அதிகமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் ப்ராசஸ் P1 முதல் ப்ராசஸ் P10 வரை அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு கட்டத்தில் அவற்றின் செட் தெரியும் நேரம் பின்னர் பணிபுரியும் செட் அளவுகளைத் தொகுக்கிறீர்கள் மேலும் வேலை செய்யும் தொகுப்பு அளவுகள் கணினியில் கிடைக்கும் பிரேம்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தால் நிச்சயமாக அங்கே த்ராஷிங் ஏற்படும் எனவே D என்பது M ஐ விட அதிகமாக இருந்தால் த்ராஷிங் நிகழும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் கொள்கை என்ன கொள்கை இதுபோன்றதாக இருக்கக்கூடும் D Mஐ விட பெரிதாகிவிட்டால் அந்த விஷயத்தில் செயல்முறைகளில் ஒன்றை இடைநிறுத்தலாம் அல்லது இடமாற்றம் செய்யலாம் எனவே ஸ்வாப்பு அவுட்டை இடைநிறுத்தினால் அல்லது இடமாற்றம் செய்தால் இயற்கையாகவே அந்த ப்ராசஸ் பிரேம் தேவைகள் அகற்றப்படும் இதனால் D இன் இந்த மதிப்பைக் குறைக்கும் மேலும் அது M கீழே வரும் எனவே எந்த நேரத்திலும் M மதிப்பைக் கடக்க முடியாது ஏனென்றால் இந்த த்ராஷிங் நிகழும் இந்த வேலை தொகுப்பை எவ்வாறு கண்காணிக்க முடியும் இது இப்போது செயல்பாட்டிற்கான செயல்பாட்டுத் தொகுப்பு என்று கூறப்பட்டவுடன் இந்த வேலை தொகுப்பை கண்காணிப்பது மிக முக்கியமான பிரச்சினை எனவே ஒவ்வொரு பணி தொகுப்பையும் பற்றிய சரியான தகவல்களை வைத்திருப்பது நடைமுறைக்கு மாறானது ஏனெனில் வேலை செய்யும் தொகுப்பு சாளரம் நகரும் சாளரம் முந்தைய எடுத்துக்காட்டு அல்லது முந்தைய சூத்திரத்தில் W என்பது WSSi இன் தொகைக்கு சமம் என்று கூறியுள்ளோம் ஆனால் WSSi என்றால் என்ன WSSi இந்த வேலை தொகுப்பு அல்லது WS மாறாக ஒரு செயல்முறையின் செயல்பாட்டு தொகுப்பு செயல்படும் போது அது மாறுகிறது கணினியை ஆய்வு செய்யும் போது t 1 நேரத்தில் இந்த செயல்முறை சில செயல்முறை P 1 ஐக் குறிக்கிறது என்பதைக் காண்கிறேன் அந்த நேரத்தில் t 2 இல் நான் அவ்வாறு குறிப்பிடும்போது அது வேறு சில அமைவு நடைமுறைகளைக் குறிக்கிறது இதன் விளைவாக அது குறிப்பிடும் பக்கங்கள் காலப்போக்கில் மாற்றங்களைக் குறிக்கின்றன செயல்பாட்டின் பணி தொகுப்பும் மாறும் மற்றும் இந்த வேலை தொகுப்பு சாளரம் நகரும் சாளரம் ஆகும் இடைவெளி டைமர் மற்றும் குறிப்பு பிட் மூலம் நேரம் தோராயமானது எனவே ஒரு தோராயத்தையும் ஒரு குறிப்பு பிட்டையும் வைத்திருக்கும் தோராயத்தை செய்கிறோம் ஆகவே டெல்டாவை 10 000 க்கு சமமாக எடுத்துள்ளேன் என்று ஒரு உதாரணம் இருந்தால் அதாவது வேலை செய்யும் தொகுப்பைக் கணக்கிடுவதற்கான முந்தைய 10 000 குறிப்புகளில் பரிசீலிக்கப்படுவோம் ஒவ்வொரு 5000 நேர அலகுகளுக்கும் பிறகு டைமர் குறுக்கிடுகிறது மேலும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் 2 பிட்டுகளை நினைவகத்தில் வைத்திருக்கிறோம் குறிப்பு பிட்டையும் 2 மெமரி பிட்டிலும் பார்க்கும்போது ஒரு பதிவாக மொத்தம் 3 பிட்கள் கிடைத்துள்ளன ஒன்று இந்த நினைவக குறிப்பு பிட் மற்றும் இவை இரண்டு கூடுதல் பிட்கள் எனவே இந்த 2 கூடுதல் பிட்கள் ஆகும் குறிப்பு பிட் மிகவும் குறிப்பிடத்தக்க பிட் என்பதால் குறிப்பு பிட் மிக முக்கியமான பிட் ஆகும் எனவே டைமர் குறுக்கிடும்போது ஒரு இடத்தை 3 பிட்களால் வலதுபுறமாக மாற்றுவோம் மற்றும் அனைத்து குறிப்பு பிட்களின் மதிப்புகளையும் 0 ஆக அமைப்போம் டைமர் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் பின்னர் இந்த குறிப்பு பிட் 0 ஆக அமைக்கப்பட்டுள்ளது அந்த குறிப்பு பிட் இயக்கப்படும் என்பதை குறிப்பு பிட் நினைவில் கொள்ளும் முந்தைய 5 000 நேர இடைவெளியில் எனவே இந்தப் பக்கம் குறிப்பிடப்பட்டால் இந்த குறிப்பிட்ட பிட் ஒன்றாகும் இல்லையெனில் இந்த பிட் 0 ஆக இருந்தது இப்போது இந்த டைமர் வரும்போது அது 1 பிட் நிலையில் வலதுபுறமாக மாற்றப்படுகிறது எனவே இந்த குறிப்பு பிட் அடுத்த நிலைக்கு வருகிறது இந்த குறிப்பு பிட் இப்போது இங்கே மாற்றப்பட்டுள்ளது இப்போது ஒரு பேஜ் ஃபால்ட் ஏற்பட்டால் கடந்த 10000 முதல் 15000 குறிப்புகளுக்குள் குறைந்தபட்சம் 1 பிட் ஒன்று இருக்குமா என்பதை 3 பிட்கள் தீர்மானிக்கலாம் எனவே பக்கம் வேலை செய்யும் தொகுப்பில் உள்ளதா இல்லையா என்பதில் இந்த டைமர் குறுக்கீடு நிகழும்போது 3 பிட்களையும் 0 0 0 ஆக அமைத்து வருகிறோம் ஒரு பக்கம் ஒரு குறிப்பு ஏற்பட்டால் டைமர் வரும்போது அதை 1 பிட் மூலம் மாற்றுகிறோம் எனவே இது இப்போது 1 பிட் நிலையில் மாற்றப்பட்டுள்ளது அடுத்த டைமர் குறுக்கீடு வருவதற்கு முன்பு இந்த பக்கம் இதில் குறிப்பிடப்படாவிட்டால் இந்த உள்ளடக்கம் 0 0 1 ஆக மாறும் அடுத்த டைமர் குறுக்கீடு வரும்போது பக்கம் இன்னும் குறிப்பிடப்படவில்லை என்றால் இது 0 0 0 ஆகிறது அதாவது முந்தைய பல குறிப்புகளுக்கு 5 000 பிளஸ் 5 000 10 000 முதல் 15 000 குறிப்புகள் ஆகும் உள்ளடக்கம் அனைத்தும் 0 ஆகிவிட்டால் இந்த பக்கம் குறிப்பிடப்படவில்லை உள்ளடக்கம் அனைத்தும் 0 ஆக இல்லாவிட்டால் இந்த குறிப்பு பிட் 1 எனவே அடிப்படையில் இந்த நிலைமை பின்னர் நிச்சயமாக பக்கம் உள்ளது குறிப்பிடப்பட்டிருக்கலாம் அல்லது நிலைமை 0 1 0 1 0 ஆக மாறிவிட்டது எனவே அது உடனடியாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் முந்தையவற்றில் குறிப்பிடப்பட்டது இதன் விளைவாக இது 0 1 0 அல்லது 0 0 1 ஐப் பார்க்கவும் அதாவது இது உடனடியாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் 5000 படி பின்தங்கிய நிலையில் உள்ளது அது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பேஜ் ஃபால்ட் ஏற்பட்டால் இதிலிருந்து ஒரு பக்கத்தைத் தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யலாம் எனவே இந்த பக்கம் அனைத்து பிட்களும் 0 ஆக இருந்தால் அந்த பக்கம் நிச்சயமாக வேலை செய்யும் தொகுப்பில் இல்லை ஒரு பேஜ் ஃபால்ட் ஏற்பட்டால் கடந்த 10000 முதல் 15000 குறிப்புகளுக்குள் பக்கம் பயன்படுத்தப்பட்டதா என்பதை தீர்மானிக்க 3 பிட்களை ஆராயலாம் அப்படியானால் பக்கம் செயல்படும் தொகுப்பில் உள்ளது எனவே அது குறிப்பிடப்பட்டிருந்தால் அது வேலை செய்யும் தொகுப்பில் உள்ளது எனவே செயல்பாட்டின் செயல்பாட்டு தொகுப்பில் இல்லாத பக்கங்களை மாற்ற முயற்சிப்போம் இது ஏன் முற்றிலும் துல்லியமாக இல்லை 3 பிட் பிறகு போதுமான தகவல்களை வைத்திருக்கவில்லை எனவே இரண்டு பக்கங்கள் இருக்கலாம் எனக் குறிப்பிடப்படும் ஒரு பக்கம் கடைசியாக 20000 சுழற்சிகள் என்று குறிப்பிடப்படவில்லை மற்ற பக்கம் இரண்டு நிகழ்வுகளின் கடைசி 15000 சுழற்சிகளுக்கு குறிப்பிடப்படவில்லை இந்த பிட்கள் 0 0 0 ஆக மாறும் ஆனால் அது துல்லியமானது அல்ல முதல் 20000 குறிப்பு பிட் பற்றி பேசவில்லை இது உண்மையில் வேலை செய்யும் தொகுப்பிற்கு வெளியே உள்ளது இது ஒரு குறிப்பால் தவறவிட்டிருக்கலாம் அதனால்தான் இது 0 0 0 ஆகிவிட்டது இது பணி தொகுப்பின் சரியான மதிப்பீடு அல்ல இதை எவ்வாறு மேம்படுத்துவது செயல்திறனை மேம்படுத்துவது நிச்சயமாக இந்த எண்ணிக்கையிலான பிட்களை நீட்டிக்க வேண்டும் முன்பு 2 பிட்களை வைத்திருந்தேன் எனவே அதற்கு பதிலாக இந்த குறிப்புகளை சேமிக்க இந்த கூடுதல் மெமரி பிட்டுக்கு 10 பிட்களை வைத்தால் 2 பிட் மட்டுமே இருப்பதற்கு பதிலாக 10 பிட்களைச் சொல்லுங்கள் முந்தைய குறிப்புகளை பார்த்தோம் ஒவ்வொரு 5000 யூனிட்டையும் குறுக்கிடுவதற்கு பதிலாக ஒவ்வொரு 1000 நேர அலகுகளுக்கும் குறுக்கிடுகிறோம் இது பணி தொகுப்பில் இந்த மாற்றம் குறித்த அடிக்கடி தகவல்களை வழங்கும் இது ஒரு மாதிரியாகும் இது ஒரு செயல்முறையின் இந்த வேலை தொகுப்பைக் கண்காணிப்பதற்கும் இந்த குறிப்பு பிட்களைப் பயன்படுத்துவதற்கும் பின்பற்றக்கூடிய ஒரு உத்தி இந்த குறிப்பு பிட்களை மாற்றலாம் பின்னர் உள்ளடக்கம் பூஜ்ஜியமாக இல்லாவிட்டால் அதாவது எதிர்காலத்தில் பக்கம் குறிப்பிடப்படும்போது இது வேலை செய்யும் தொகுப்பில் உள்ளது என்றால் உள்ளடக்கம் 0 அதாவது கடந்த 15000 சுழற்சிகளில் இது குறிப்பிடப்படவில்லை அதன் அடிப்படையில் டெல்டாவின் அளவு எதுவாக இருந்தாலும் தேவைப்பட்டால் அதை நினைவகத்திலிருந்து அகற்றலாம் இதுதான் டைனமிக்காக வேலை தொகுப்பை கணக்கிடுவதற்கு சிறந்த வழி மற்றொரு மிக முக்கியமான பிரச்சினை பேஜ் ஃபால்ட் அதிர்வெண் எனவே இது WSS ஐ விட நேரடி அணுகுமுறையாகும் வேலை செய்யும் அளவு இதன் மூலம் ஒரு செயல்முறையின் இந்த வேலை செயலை நாம் கண்காணிக்க முடியும் அந்த வகையில் பேஜ் ஃபால்ட்களின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்யலாம் மற்றொரு நேரடி அவதானிப்பு என்னவென்றால் பேஜ் ஃபால்ட் அதிர்வெண் என்ன பேஜ் ஃபால்ட் அதிர்வெண் மிக அதிகம் அதாவது கணினி ஒரு மோசமான சூழ்நிலைக்குச் சென்றிருக்க வேண்டும் இது வேலை வடிவ அளவை விட நேரடி அணுகுமுறையாகும் மேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேஜ் ஃபால்ட் அதிர்வெண் வீதத்தை நிறுவுகிறோம் மேலும் உள்ளூர் மாற்றுக் கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் உண்மையான விகிதம் மிகக் குறைவாக இருந்தால் செயல்முறை பிரேம்களை இழக்கும் மற்றும் உண்மையான விகிதம் மிக அதிகமாக இருந்தால் மற்றும் செயல்முறை பிரேம்களைப் பெறுகிறது P1 செயல்முறை வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் P1ற்கு 5 பிரேம்களைச் ஒதுக்கியுள்ளேன் இப்போது செயல்முறையின் தன்மையைப் பொறுத்து இந்த 5 பிரேம்கள் செயல்முறைக்கு போதுமானதாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் செயல்முறை தேவைப்படும் பக்கங்களின் எண்ணிக்கை 5 ஐ விடக் குறைவாக இருந்தால் P வேலை செய்யும் தொகுப்பு 3 ஐச் சொல்வதற்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் எந்த நேரத்திலும் இது 3 பக்கங்களைக் குறிக்கும் அடுத்தடுத்த குறிப்புகளைக் கருத்தில் கொண்டால் அது 5 பிரேம்களை அல்ல 3 பிரேம்களைக் குறிக்கிறது என்பதைக் காண்பீர்கள் இதன் விளைவாக பேஜ் ஃபால்ட் அதிர்வெண் மிகக் குறைவாக இருக்கும் எனவே கிட்டத்தட்ட எந்த பேஜ் ஃபால்ட்ம் இருக்காது அது நடந்தால் செயல்முறைக்கு கூடுதல் பிரேம்களை வழங்கியுள்ளோம் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இதை 5 முதல் 4 ஆகக் குறைக்கலாம் மேலும் 4 ஆகக் குறைத்த பிறகும் பேஜ் ஃபால்ட் விகிதம் குறைவாக இருப்பதைக் கண்டால் அதை 3 ஆகக் குறைக்கலாம் எனவே அந்த வகையில் பிரேம்களை எண்ணிக்கையைக் குறைக்கலாம் இதுதான் மிகக் குறைவு வீதம் எனவே ஒரு கணினிக்கான சில "ஏற்றுக்கொள்ளக்கூடிய" பேஜ் ஃபால்ட் அதிர்வெண்ணை ஒப்புக்கொள்கிறோம் மேலும் ஒரு செயல்முறைக்கு அது தேவை என்று கண்டறியப்பட்டால் பேஜ் ஃபால்ட் விகிதம் இந்த பிஎஃப்எஃப் மதிப்பை விட மிகக் குறைவு அதாவது செயல்முறைக்கு அவ்வளவு சட்டகம் தேவையில்லை எனவே செயல்பாட்டில் இருந்து சில பிரேம்களை வெளியிடலாம் உண்மையான விகிதம் மிகக் குறைவாக இருந்தால் பிரேம்களைத் திரும்பப் பெறுகிறோம் பேஜ் ஃபால்ட் விகிதம் மிக அதிகமாக இருந்தால் இந்த பி எஃப் எஃப் உடன் ஒப்பிடுக எனவே உண்மையான விகிதம் மிக அதிகமாக இருந்தால் இந்த செயல்முறையானது நினைவகத்தில் அமைக்கப்பட்டிருப்பதை வைத்திருக்க முடியவில்லை என்பதை அறிவோம் எனவே அதற்கு அதிகமான பிரேம்களை ஒதுக்க வேண்டும் அந்த வகையில் நாம் அதிக எண்ணிக்கையிலான பிரேம்களை ஒதுக்க விரும்புகிறோம் p ஆரம்பத்தில் P1 ஐ 2 பிரேம்களை மட்டுமே ஒதுக்கியிருக்கலாம் இப்போது செயல்முறைக்கான இந்த பேஜ் ஃபால்ட் அதிர்வெண் அதிகமாக உள்ளது எனவே அதை 3 முதல் 4 முதல் 5 ஆக அதிகரிக்கிறோம் எனவே 5 க்கு வந்த பிறகு பேஜ் ஃபால்ட் விகிதம் கணிசமாகக் குறைந்துவிட்டது இது பிஎஃப்எஃப் விகிதத்திற்குக் கீழே உள்ளது எனவே செயல்முறைக்கு 5 பிரேம்களை ஒதுக்கலாம் இது மீண்டும் ஒரு மாறும் நிலைமை எனவே பிரேம்களின் எண்ணிக்கையையும் இந்த பேஜ் ஃபால்ட் வீதத்தையும் அதிகரிக்கிறீர்கள் எனவே பேஜ் ஃபால்ட் விகிதம் பிரேம்களின் எண்ணிக்கையை விட மிகவும் அதிகமாக இருக்கும்போது அதைப் போன்ற ஒரு வரம்பை வைத்திருக்கிறோம் எனவே இது மேல் பிணைப்பு மற்றும் இது குறைந்த பிணைப்பு எனவே இந்த பேஜ் ஃபால்ட் விகிதம் இந்த மதிப்புக்கு மேலே உள்ளது எனவே அந்த விஷயத்தில் பிரேம்ன் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவே இந்த பிராந்தியத்தில் கணினி இயங்கினால் எனவே அது இந்த பிராந்தியத்தில் வேலை செய்யும் இதேபோல் ஒரு செயல்முறைக்கு அதிக எண்ணிக்கையிலான பிரேம்கள் வழங்கப்பட்டிருந்தால் அது இந்த பிராந்தியத்தில் இயங்கும் பின்னர் பேஜ் ஃபால்ட் விகிதம் குறைந்த எல்லைக்கு கீழே இருக்கும் மேலும் அந்த விஷயத்தில் அது குறைந்த எல்லைக்கு கீழே இருந்தால் அதை மேலே தள்ள விரும்புகிறோம் எனவே அதை மேலே தள்ள விரும்பும் செயல்முறைக்கு ஒதுக்கப்பட்ட பிரேம்களை மீண்டும் எடுக்க விரும்புகிறோம் பின்னர் இந்த செயல்முறை மீண்டும் வந்து இந்த பிராந்தியத்தில் செயல்படும் காரின் இந்த பிராந்தியத்தில் செயல்முறை செயல்பட வேண்டும் மேலும் அது நடக்கவில்லை என்றால் அதற்கேற்ப சரிசெய்ய வேண்டும் எந்த செயல்முறைக்கு இந்த சட்டத்தை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒதுக்க வேண்டுமா ஆனால் இந்த முழு விஷயமும் லோக்கல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்டன் செயல்படுகிறது இந்த WSS ஐப் போலன்றி இது குளோபல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்ற்கானதல்ல எனவே இது குளோபல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒன்றாகும் மேலும் இது இந்த அளவிலான மல்டி புரோகிராமிங் மற்றும் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது ஆனால் இது லோக்கல் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்ற்கானது எனவே இது நீண்ட கால திட்டமிடுபவருக்கு அதிக செயல்முறைகளை அறிமுகப்படுத்த அல்லது கணினியிலிருந்து கூடுதல் செயல்முறைகளை அகற்ற வழிகாட்டாது பணி தொகுப்பு மற்றும் பேஜ் ஃபால்ட் வீதம் பார்த்தால் காலப்போக்கில் ஒரு செயல்முறையின் இந்த வேலை தொகுப்பிற்கும் இடையே ஒரு உறவு உள்ளது அது பேஜ் ஃபால்ட் வீதமாகும் எனவே மேலதிக நேரத்தை பேஜ் ஃபால்ட் வீதம் இதுபோன்றதாக இருக்கலாம் இந்த பிராந்தியத்தில் இந்த பேஜ் ஃபால்ட் விகிதம் அதிகரிக்கும் போது இது பணி தொகுப்பானது இன்னும் நினைவகத்தில் ஏற்றப்படவில்லை இந்த பக்கத்தின் தவறு வீதம் குறைகிறது வரைபடத்தின் இந்த பிராந்தியத்தில் ஏற்கனவே பணி தொகுப்பை நினைவகத்தில் ஏற்றினேன் என்று ஊகிக்க முடியும் இதன் விளைவாக பேஜ் ஃபால்ட் குறைந்துவிட்டது இந்த வரம்பில் பேஜ் ஃபால்ட் விகிதம் அதிகரிக்கத் தொடங்கியது என்பதை மீண்டும் நீங்கள் காண்கிறீர்கள் மீண்டும் இந்த வரம்பில் அது குறைகிறது மற்றும் இந்த பக்கம் ஒரு முறை அது உச்சத்தை அடைந்ததும் பின்னர் செயல்பாடுகள் பின்னர் செயல்படுகின்றன பின்னர் அவற்றின் பேஜ் ஃபால்ட்களின் வீதம் குறைகிறது எனவே இந்த பிராந்தியத்தில் பேஜ் ஃபால்ட் விகிதம் குறைவாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏனெனில் வேலை தொகுப்பு ஏற்றப்பட்டுள்ளது ஒரு செயல்முறையின் பணி தொகுப்புக்கு இடையே ஒரு நேரடி உறவு உள்ளது இது பேஜ் ஃபால்ட் வீதம் காலப்போக்கில் பணிபுரியும் தொகுப்பு மாற்றங்கள் மற்றும் சிகரங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் மேலதிக நேரம் எனவே இந்த வேலை தொகுப்பு பேஜ் ஃபால்ட் விகிதத்தை உருவாக்கும் இந்த சிகரங்களையும் மதிப்புகளையும் பெறுவீர்கள் எனவே கணினியை மாற்றியமைக்க இந்த வேலை தொகுப்பு மற்றும் பேஜ் ஃபால்ட் விகிதத்தின் உதவியை எடுக்க முடியும் எனவே இந்த ஒட்டுமொத்த கணினி செயல்திறன் மிகவும் நன்றாகிறது இந்த வழியில் இந்த கோரிக்கை பேஜிங் வேலை தொகுப்பு மாதிரியுடன் வேலை செய்ய வேண்டும் மேலும் இது பக்கத்தின் பிழையை குறைக்கக்கூடும் மேலும் இது கணினி செயல்திறனை மேம்படுத்துகிறது எனவே மல்டி புரோகிராமிங்கின் அளவும் நியாயமானதாகும் மேலும் CPU செயல்திட்டமும் அதிகமாக உள்ளது